மீண்டும் வருக இது விரிவுரை எண் 47 ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்கள் பற்றிய நமது விவாதத்தைத் தொடருவோம் குறிப்பாக இன்று நாம் ஐகென் மதிப்புகளின் மதிப்பீட்டில் அதிக கவனம் செலுத்துவோம் மேலும் சில நல்ல கணக்குகள் விவாதிக்கப்படும் எனவே இந்த கணக்கை இங்கே தொடங்குவோம் இந்த அணிகளின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் மீண்டும் மிக எளிய அணியை எடுத்து கொள்வோம் நாம் 2 க்கு வர்க்க மூலம் மைனஸ் 2 ஐ எடுத்துள்ளோம் பின்னர் மீண்டும் 2 க்கு வர்க்க மூலம் எடுத்துள்ளோம் ஆகவே சமமான மதிப்புகளைக் கண்டுபிடிப்பதற்கான முதல் படியாக நாம் எழுத வேண்டிய சிறப்பியல்பு சமன்பாடு அதாவது இந்த A λI 0 ஐ நிர்ணயிப்பது நம்மிடம் உள்ள சிறப்பியல்பு சமன்பாடாகும்

எனவே இங்கே λ மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து கழிக்கப்படும் இல்லையெனில் இது அணி A மட்டுமே எனவே இங்கே இந்த சிறப்பியல்பு சமன்பாடு உள்ளது இது இரண்டு ஐகென் மதிப்புகள் λ1 0 λ2 3 என்று கூறுகிறது எனவே இங்குள்ள ஐகென் மதிப்புகள் λ1 0 λ2 3 எனவே இப்போது λ1 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டரைக் கணக்கிடுவோம் இது முதல் 0 ஐக் கொண்ட முதல் ஐகென் மதிப்பு ஆகும் எனவே நேரியல் சமன்பாட்டின் A − λIx 0 அமைப்பை நாம் தீர்க்க வேண்டும் எனவே λ1 0 எனவே இது வெறுமனே இது தான் எனவே நாம் அடிப்படையில் இந்த Ax 0 ஐ தீர்க்கிறோம் அல்லது பூஜ்யத்தைப் பெற முயற்சிக்கிறோம் இந்த Ax 0 இன் வெளி மற்றும் பூஜ்ய வெளியின் ஜெனரேட்டர் அல்லது பூஜ்ய வெளியின் எந்த அடிப்படையின் அடிப்படையும் ஐகென் வெக்டராக இருக்கும் எனவே இங்கே இதைப் பெறுகிறீர்கள் எனவே இது கொடுக்கப்பட்ட அணிகளின் நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவமாகும் எனவே இந்த முதல் சமன்பாட்டை 2 x1 − √2x2 0 என்று கூறுகிறோம் மேலும் நமக்கு ஒரு விடுபட்ட மாறி உள்ளது அதற்கு நாம் எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் எனவே இந்த x2 ஐ ஒரு விடுபட்ட மாறி என்று எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் இங்கே நமது குறிப்புகளின்படி இங்கே இருக்கும் இரண்டும் முதல் பி ஆகும் எனவே இந்த x1 இலவசமல்ல பின்னர் அதை x2 இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவற்றில் ஒன்றை நாம் எடுக்கலாம் மற்றொன்று கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணைப் பொறுத்தது எனவே இங்கே x2 நாம் தேர்வு செய்யலாம் பின்னர் நாம் x1 ஐப் பெறலாம் எனவே இந்த பல சாத்தியக்கூறுகளில் நாம் இங்கு செய்த ஒரு வெக்டாரை மட்டும் எடுக்கலாம் உதாரணமாக x2 விடுபட்ட மாறி ஆல்பாவாக எடுக்கப்பட்டது பின்னர் x1 வருகிறது எனவே நாம் இங்கே வெக்டாரையும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது 1 ஆக மாறும் எனவே இந்த வெக்டாரை நாம் எடுக்கலாம் அல்லது ஐ எடுக்கலாம் எனவே இங்கே எந்த எண்ணையும் நாம் பெருக்கலாம் இது இங்கே ஒரு வெக்டர் அல்லது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் ஐகென் வெக்டரின் சிறப்பியல்பு எனவே இங்கே இது ஒரு சிறப்பியல்பு வெக்டர் அல்லது ஐகென் வெக்டர் λ1 0 உடன் ஒத்திருக்கிறது இதேபோல் λ2 3 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டரையும் நாம் காணலாம் எனவே மீண்டும் தொகுப்பு சமன்பாடு A − λIx 0 ஐ தீர்க்க வேண்டும் எனவே மீண்டும் இந்த அணி A இலிருந்து கழிக்கப்படும் ஐகென் வெக்டர்ஸ் எனவே இந்த விஷயத்தில் 0 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் இது 1 மற்றும் √2 மற்றும் இங்கே நம்மிடம் இது √2 மற்றும் 1 ஆகும் மீண்டும் இந்த ஐகென் வெக்டர்கள் நேர்கோட்டு சார்பற்றதாக இருப்பதையும் முந்தைய விரிவுரையில் நான் சொன்னது போலவும் இந்த ஐகென் வெக்டர்களைக் கொண்ட தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடையது ஐகென் வெக்டர்களின் தொகுப்பு நேரியல் சார்ந்தது அல்லது தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் எப்போதும் நேர்கோட்டுடன் சார்பற்றதாக இருக்கும் என்பதற்கான ஆதாரமும் இந்த முடிவில் தெரியும் எனவே இந்த இரண்டு வெக்டார்களும் நேரியல் முறையில் சார்பற்றவை என்பதையும் இங்கே பார்க்கலாம்

இது மற்றொரு கணக்கு எனவே இங்கே மீண்டும் இந்த கொடுக்கப்பட்ட அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இது இப்போது 3 × 3 ஆகும் எனவே இந்த படிகளை நாம் மீண்டும் பின்பற்ற வேண்டும் முதலில் நாம் அங்கிருந்து சிறப்பியல்பு சமன்பாட்டை எழுத வேண்டும் எனவே சிறப்பியல்பு சமன்பாடு இந்த A − λI அணிக்கோவையாகும் எனவே 3 × 3 மற்றும் 5 இருக்கும் அனைத்து மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்தும் இந்த லாம்ப்டாவைக் கழிக்க வேண்டும் எனவே இது இந்த அணியின் சிறப்பியல்பு சமன்பாடு ஆகும் பின்னர் இந்த அணிக்கோவையை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் இது மிகவும் கடினம் அல்ல எனவே இது நம்மிடம் உள்ளது ஐகென் மதிப்புகள் λ1 1 λ2 λ3 5 எனவே ஐகென் மதிப்புகள் இப்போது 1 மற்றும் 5 ஆகும் இவை இரண்டு ஐகென் மதிப்புகள் மற்றும் ஒவ்வொன்றிற்கும் தொடர்புடைய ஐகென் வெக்டர்களை நாம் கணக்கிட வேண்டும் எனவே இந்த λ1 1 ஐ எடுத்துக் கொள்ளும்போது இந்த சமன்பாடு A − λI x 0 ஐப் பெறுவோம் இது

எனவே இங்கே இந்த λI மற்றும் λ1 1 ஒரு கழித்தல் உள்ளது எனவே 1 மூலைவிட்டத்திலிருந்து கழிக்கப்படும் இது இங்கே நமது அணியாக இருக்கும் இந்த சமன்பாட்டின் தீர்வாக இதை நாம் பெறுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் இந்த அமைப்பின் தீர்வு மற்றும் இதுவே இந்த அணியின் பூஜ்ய வெளியின் ஜெனரேட்டராகும் எனவே இந்த பூஜ்ய வெளியிலிருந்து எந்த வெக்டர் எந்த பூஜ்யமற்ற வெக்டாரையும் நாம் எடுக்கலாம் எனவே இந்த ஐகென் மதிப்பு λ1 1 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டராக இருக்கும் நான்கு நிகழ்வுகளை அல்லது அதில் ஏதேனும் பலவற்றை நாம் எடுக்கலாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் எனவே இந்த λ2 λ3 5 ஐக் கொண்டுள்ளோம் பின்னர் கொடுக்கப்பட்ட A க்கான சமன்பாடுகளின் அமைப்பை நாம் அமைத்தால் இது இந்த நிலையில் இருக்கும் ஏனெனில் 5 மூலைவிட்ட நுழைவிலிருந்து கழிக்கப்படும் எனவே இங்கே இந்த 2 ஜெனரேட்டர்கள் மற்றும் 4 ஆல்பாக்கள் உள்ளன எனவே இந்த நிலையில் நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள் நாம் இதைப் பெறுகிறோம் என்பது 1 கொடுக்கப்பட்ட வேறுபட்ட சமன்பாட்டை கேள்வியின் கொடுக்கப்பட்ட அமைப்பை திருப்திப்படுத்துகிறது எனவே இங்கே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது இவை இரண்டும் நேர்கோட்டில் சார்பற்றதாக இருக்கின்றன அவை கட்டமைப்பிலிருந்து நாம் காண முடியும் ∝1 ∝2 0 2 போன்ற எந்த நேரியல் சேர்வையும் நாம் ∝1 0 க்கு சமம் என அமைத்தால் ∝2 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த கணக்கில் நேரியல் சார்பற்றதை எளிதாக சரிபார்க்கலாம் என்று அது கூறுகிறது எனவே இந்த λ 5 உடன் நாம் எதைப் பெறுகிறோம் இது மீண்டும் மீண்டும் வரும் ஐகென் மதிப்பாகும் மேலும் இதை A λ I x 0 ஐ பூர்த்தி செய்யும் இரண்டு நேரியல் சார்பற்ற வெக்டார்களையும் இங்கு பெறுகிறோம் எனவே அடிப்படையில் λ 5 2 ஐகென் வெக்டர்களைப் பெறுகின்றன அல்லது 2 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைக் பெறுகின்றன இந்த கணக்கில் நாம் பெறுகிறோம் இப்போது இங்கே மற்றொரு கணக்கைப் பார்த்தால் இது இந்த அணியின் ஐகென் வெளியாகும் சிறப்பியல்பு சமன்பாடு ⇒ 2 − λ4 0 ஐகென் மதிப்புகள் λ 2 2 2 2 எனவே இதை நமது சமன்பாடுகளின் அமைப்பாகப் பெற்றுள்ளோம் இங்கு குறைக்கப்பட்ட வடிவத்தைப் பெற நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் இந்த கட்டமைப்பை நாம் தெளிவாகக் காணலாம் இங்கே இது ஏற்கனவே குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவம் ஆகும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் 2 முறை 4 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு ஒரு விடுபட்ட மாறி மட்டுமே உள்ளது ஆனால் நாம் இங்கு வந்தால் ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டரை மட்டுமே பெறுகிறோம் அதேசமயம் முந்தைய எடுத்துக்காட்டில் ஐகென் மதிப்பு இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது மேலும் இந்த சமன்பாட்டின் இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வையும் நாம் இங்கு பெற்றுக்கொண்டோம் ஆனால் இப்போது 2 நான்கு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த 4 மடங்கு மீண்டும் மீண்டும் ஐகென் மதிப்பு 2 உடன் தொடர்புடைய 1 ஐகென் வெக்டரை மட்டுமே பெறுகிறோம் எனவே இந்த எடுத்துக்காட்டுடன் இப்போது விவாதிக்க விரும்புவது என்னவென்றால் இந்த ஐகென் மதிப்பை அடிப்படையாகக் கொண்டு எதுவும் சாத்தியமானது என்பது பலமுறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறதா என்பதைப் பற்றி நாம் எதையும் கோர முடியாது நான் நேரடியாக ஐகென் மதிப்பைப் பார்க்கிறேன் எத்தனை நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களை நாம் செய்வோம் என்று கூற முடியாது 4 முறைஇங்குள்ளதைப் போலவே பெறுகிறீர்கள் ஆனால் நாம் ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டரை மட்டுமே பெறுகிறோம் இதுதான் இந்த கணக்கில் நமக்கு கிடைத்தது ஆகும் ஐகென் வெக்டர்கள் λ 2 இதுவே ஐகென் வெளியின் அடிப்படை ஆகும் 1000T எனவே இந்த அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களை நாம் தேடும் மற்றொரு எடுத்துக்காட்டு ஆகும் எனவே இங்கே நாம் இந்த detA − λI 0 ஐ கணக்கிட்டால் என்ன நடக்கும்

ஆனால் இந்த விஷயத்தில் ஐகென் மதிப்புகளுக்கு 2 கலப்பெண் மதிப்புகளைப் பெறுகிறோம் எனவே அணிகளின் உள்ளீடுகள் உண்மையானதாக இருக்கலாம் என்பதை இது மீண்டும் காட்டுகிறது நாம் ஒரு உண்மையான அணியைக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டின் கலப்பெண் படிமூலங்களை நாம் பெறலாம் அதாவது ஐகென் மதிப்புகள் கலப்பெண்ணாக இருக்கலாம் எனவே ஒரு உண்மையான அணியில் கலப்பெண் ஐகென் மதிப்புகள் இருக்கலாம் அதுதான் கருத்து மற்றும் பின்னர் இந்த ஐகென் வெக்டர்கள் இப்போது இந்த λ1 2 i முதல் ஐகென் மதிப்புடன் தொடர்புடையது எனவே நம்மிடம் 1 ஐகென் மதிப்பு 2 i இன்னொன்று 2 i பின்னர் இந்த ஐகென் மதிப்புகள் எப்போதுமே இணை வடிவத்தில் தோன்றும் பின்னர் படிமூலங்கள் எப்போதும் தோன்றும் என்பதால் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்களுக்கு இன்னும் இந்த இணை ஐகென் மதிப்புகளுக்கு சுவாரஸ்யமான ஒன்று நமக்கு இருக்கும் எனவே இந்த 2 i ஐ மீண்டும் எடுத்துக் கொண்டால் மீண்டும் அதே சமன்பாட்டின் அமைப்பு இருக்கும் λ1 2 i ஐகென் வெக்டர் தொடர்புடையது

எனவே இது இங்கே ஒரு நல்ல முடிவாகும் பொதுவாக இது நம்மிடம் உள்ளது பின்னர் A ஒரு உண்மையான அணி மற்றும் கலப்பெண்னின் ஐகென் மதிப்புகளைக் கொண்டுள்ளது பின்னர் இந்த λ̅வைஇணைக்கவும் எனவே λ ஒரு ஐகென் மதிப்பு ஆகும் பின்னர் இணைந்ததும் ஐகென் மதிப்பாக இருக்கும் ஆனால் இது இயற்கையானது இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டிலிருந்து வருகிறது எனவே இணை எப்போதும் படிமூலமாக இருக்கும் எனவே இங்கே மற்றும் சுவாரஸ்யமானது என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த Ax λx இலிருந்து நாம் வைத்திருப்பது இருபுறமும் இணைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏனெனில் A ஒரு உண்மையான அணி எனவே எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டைக் கொண்டிருக்கிறோம் ஐகென் மதிப்பு மற்றும் ஐகென் வெக்டர் சமன்பாடு இதற்காக திருப்தி அடைகிறது x மற்றும் வலது புறம் ஆகியவற்றின் இணைவு தான் எனவே இது இப்போது என்ன சொல்கிறது இது இங்கே x இன் இணைப்பானது λ̅ இன் இந்த இணைப்போடு தொடர்புடைய ஐகென் வெக்டராக இருக்கும் எனவே இந்த கணக்கீட்டின் இந்த முடிவை நாம் அறிந்திருப்பதால் உண்மையில் இதை நாம் கணக்கிட வேண்டியதில்லை λ இதன் ஒரு கலப்பெண் மதிப்புக்கு ஒத்த ஒரு ஐகென் வெக்டர் இருந்தால் அதன் இணைவு மற்ற இணை ஐகென் மதிப்பின் ஐகென் வெக்டராக இருக்கும் எனவே இங்கே இணைந்த படிமூலங்களைப் பற்றி அல்லது இங்கே இணைந்த ஐகென் மதிப்பின் கலப்பெண்னின் இணைப்புகளைப் பற்றிய சுவாரஸ்யமான முடிவு இதுவாகும் எனவே இந்த விஷயத்தில் தனித்துவமான ஐகென் மதிப்புக்களுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் நேரியல் முறையில் சார்பற்றதாக உள்ளன எண்ணியல் கணக்கீடுகளில் நாம் கொண்டிருந்த கணக்கீடுகளுக்காவது இதுதான் என்று நாம் கவனித்திருக்கிறோம் மேலும் ஒரு உண்மையான அணியின் கலப்பெண்னின் ஐகென் மதிப்புகள் இருக்கலாம் என்பதை இங்கே நாம் கவனித்திருக்கிறோம் எனவே இது இங்கே சுவாரஸ்யமானது மற்றும் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்கள் இரண்டும் சரியான கலப்பெண்னின் இணை ஜோடிகள் ஆகும் ஆகவே ஐகென் மதிப்பாக நாம் கலப்பெண் மதிப்பைக் கொண்டவுடன் அதன் இணைவு இருக்கும் மேலும் ஐகென் வெக்டர்களும் இணை ஜோடிகளாக இருக்கும் எனவே இது நாம் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான முடிவு பொதுவாக இது நாம் காட்டிய உதாரணத்திற்கு அல்ல எனவே இவை பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் ஆகும் உங்கள் கவனத்திற்கு நன்றி